சென்ற வகுப்பில் அலைகளின் சூப்பர் பொசிஷன் பற்றி பார்த்தோம் மேலும் அலைகளின் அலை நீளம் அதிர்வெண் வீச்சு மற்றும் ஒளி செல்லும் திசை ஆகியவற்றைப் பொருத்து நாம் மூன்று நிகழ்வுகள் இருப்பதைக் கண்டோம் ஒன்று குறுக்கீட்டு விளைவு இரண்டாவது நிலையான அலை மூன்றாவது பீட் இப்போது நாம் குறுக்கீட்டு விளைவு பற்றி மீண்டும்பார்க்கலாம் சென்ற வகுப்பில் இரண்டு அலைகளின் இடப்பெயர்ச்சி Y 1 மற்றும் Y 2 என்று பார்த்தோம் இரண்டு அலைகளின் இடப்பெயர்ச்சி சூப்பர் பொசிசன் படி அது x மற்றும் t ஐ சார்ந்து இவ்வாறு இருக்கிறது இது ஒரு பயணிக்கும் அலை இதனுடைய வீச்சு அதனுடைய கட்ட வேறுபாட்டைப் பொறுத்து அமைகிறது ஒளியின் இன்டன்சிட்டி என்பது வீச்சின் இருமடி ஆகும் ஒளியின் இன்டன்சிடி cos 2 Φ சார்ந்தது Φ என்பது இரண்டு அலைகளின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஏற்படும் கட்ட வேறுபாடு அவை இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன அது எந்த நேரத்திலும் சந்திக்கின்ற புள்ளியில் மாறாததாக இருக்கும் இருக்க வேண்டும் இப்பொழுது நாம் இன்டன்சிட்டி மற்றும் Φ வைத்து வரைபடம் வரைந்தாள் அது இவ்வாறாக இருக்கும் நமக்கு பிரைட் பட்டைகளாக கரும் பட்டைகளாக கிடைக்கும் அதை நாம் குறுக்கீட்டு விளைவு பட்டை என்று அழைக்கிறோம் இந்த குறுக்கீட்டு விளைவு பட்டை என்பது அந்த அலைகளின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஏற்படும் கட்ட வேறுபாட்டைப் பொறுத்து அமைகிறது நீங்கள் பெரும் கான்ட்ராஸ்ட்இன்டன்சிட்டி பெரும இன்டன்சிட்டியின் 4 மடங்காக இருக்கும் வீச்சின் இருமடிக்கு நான்கு மடங்காகும் இந்த கரும் பட்டை இங்கு 0 ஆகும் இந்த இரு அலைகளின் வீச்சு சமமாக இருந்தால் நமக்கு காண்ட்ராஸ்ட் நன்றாக இருக்கும் அதாவது ஹையர் இன்டன்சிட்டி மற்றும் லோயஸ்ட் இன்டன்சிட்டி பூஜ்ஜியத்தில் கிடைக்கும் இரண்டு அலைகளின் வீச்சு A1 மற்றும் A2 என்று இருந்தால் மேக்ஸிமம் இன்டன்சிட்டி A1 பிளஸ் A2 வின் இரு மடியாக இருக்கும் மினிமம் இன்டன்சி A1 மைனஸ் A2 வின் இரு மடியாக இருக்கும் A1 மற்றும் A2 வித்தியாசம் அதிகமாக இருந்தால் நமக்கு ஜீரோ இன்டன்சிட்டி கிடைக்காது அது மிகக் குறைவான இன்டன்சிட்டி ஆக இருக்கும் காண்ட்ராஸ்ட் இருக்காது பார்க்கக்கூடிய நிலை நன்றாக இருக்காது பார்க்கக் கூடிய நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு அலைகளின் வீச்சு சமமாக இருக்க வேண்டும் இரண்டு ஒளிமூலங்களிலிருந்து இரண்டு அலைகள் வருவதாக கொள்வோம் இந்த இரண்டு அலைகளும் இந்த இடத்தில் குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துவதாக கொள்வோம் இந்த ஒரு அலையின் பாதை வேறுபாடு அல்லது கட்ட வேறுபாடு Φ1 ஆக இருக்கட்டும் மற்றொரு அலையின் கட்ட வேறுபாடு Φ 2 ஆக இருக்கட்டும் S2P என்பது அலை கூடுதலாக கடந்து வந்த பாதை இதற்கான கட்ட வேறுபாடு 2 Φ λ S2P கட்ட வேறுபாடு நாம் பெறுவது Φ Φ2 2πλ - Φ1 இந்த கண்டிஷன் படி நாம் பெறுவது கரும் பட்டை Φ 2n1π2 என்றால் நாம் பெறுவது Φ 0 கட்ட வேறுபாட்டின் கண்டிஷன் இவ்வாறாக இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் நமக்கு பிரைட் பட்டைகளாக கிடைக்கும் Φ n π என்றால் நாம் பெறுவது Φ 1 n 0 ±1 ± 2 etc S2P என்பது என்ன அதை எவ்வாறு கணக்கிடுவது இந்தக்கோணம் நார்மலாக இருந்தால் மூலத்திற்கும் திரைக்கும் தூரம் D இதனுடைய தூரம் X இதனுடைய கோணம் Ɵ theta இந்தக்கோணம் சிறியதாக இருந்தால் நாம் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் Sin Ɵ S2P d tan Ɵ x D இதிலிருந்து S2p xd D D என்பது ஒளி மூலத்திற்கும் திரைக்கும் இடையேயான தூரம் ஆகும் இரண்டு ஒளி மூலத்திற்கான இடையேயான தூரம் d பாதை வேறுபாடு என்பது நாம் எந்தப் பாதை வேறுபாடு அல்லது கட்ட வேறுபாடு குறுக்கீட்டு விளைவு அடிப்படையில் எடுத்துக் கொள்கிறோம் என்பதைப் பொருத்தது இந்த தொடர்பு அனைத்து வகையான சோதனைகளுக்கும் பொதுவானது இந்த தொடர்பு ஒளி மூலம் ஒளி மூலத்திற்கான தூரம் மேலும் திரைக்கும்மூலத்திற்கும் ஆன தூரம் தெரிந்திருந்தால் நாம் இதனை உபயோகிக்க முடியும் நாம் கட்ட வேறுபாடு இவ்வாறு பெறலாம் S2P xnd D n λ Φ 1 Φ 2 0 பிரைட்பட்டை மற்றும் கரும் பட்டைகளுக்கான நிபந்தனை பாதை வேறுபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட மூலத்தையும் அதனுடைய குறிப்பிட்ட தூரத்தையும் சார்ந்தது அதனுடைய தூரம் n என்று எடுத்துக் கொண்டால் n ஆவது பட்டை Xn d D 2n1 λ2 இவ்வாறு எடுத்துக்கொண்டால் n ஆவது பாதை வேறுபாடானது n lambda இவ்வாறு இருக்கும் n1 ஆவது பட்டை Xn1 d D 2n3 λ2 பிரைட் பட்டையானது Xn1 என்ற தூரத்தில் இருக்கும் இதனுடைய பாதை வேறுபாடு இவ்வாறாக இருக்கும் எனில் பட்டையின் அகலமானது β D λ d இதே மாதிரி கரும் பட்டைக்கான தொடர்பை நாம் பெற முடியும் n ஆவது பட்டை Xnd D 2n1 λ2 n1 ஆவது பட்டை Xn1 d D 2n3 λ2 பாதை வேறுபாடு இவ்வாறாக இருக்கும் எனில் கரும் பட்டையின் அகலம் β D λ d இரண்டு அடுத்தடுத்த கரும் பட்டைகளுக்கு இடையேயான தூரம் அல்லது பிரைட் பட்டைகளுக்கு இடையேயான தூரமே குறுக்கீட்டு விளைவு பட்டையின் அகலமாகும் என்று நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு பிரைட் பட்டை கரும் பட்டை இவற்றிற்கான அகலத்தை இரண்டாக வகுத்தாலும் அந்த தூரம் பட்டை அகலம் எனப்படும் பட்டை அகலம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் கீழ்க்கண்ட நிபந்தனையை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் பட்டை அகலம் β D λ d அலைநீளம் λ என்றால் அதனை எவ்வாறு கணக்கிடுவது அதாவது λ β dD இங்கு இரண்டு ஒளி மூலங்களும் ஒத்திசைவானமூலங்களாக இருப்பது அவசியம் மேலும் அதனுடைய கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் இரண்டு ஒளி மூலங்களும் ஒத்திசைவான ஒளி மூலங்கள் ஆகும் ஒரே அதிர்வெண் கொண்ட மற்றும் கான்ஸ்டன்ட் கட்ட வேறுபாடுள்ள ஒளி மூலங்களாக இருப்பது அவசியம் இங்கு நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த இரண்டு அலைகளின் அலைநீளம் சமமாக இருக்கிறது அதிர்வெண் சமமாக இருக்கிறது மேலும் அதனுடைய கட்ட வேறுபாடு பூஜ்யமாக இருக்கிறது இப்பொழுது அதனுடைய வீச்சு ஜீரோ மற்றும் மேக்ஸிமம் ஆக உள்ளது இதில் 1 சைன் பங்க்ஷன் மற்றொன்று காஸ் பங்க்ஷன் இந்த இரண்டுக்கும் இடையேயான ஆரம்பக் கட்டம் π 2 பொதுவாக கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் மேலும் இந்த இரண்டு அலைகள் சந்திக்கும் புள்ளியில் அதனுடைய மொத்த கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நாம் ஒளி மூலங்களை ஒத்திசைவான ஒளி மூலங்கள் என்று கூறமுடியும் ஒளி மூலங்கள்வெளிப்படுத்தப்படும் ஒளி துருவப் படுத்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் இவை சிக்மா மற்றும் π என இரண்டு வகைப்படும் இவற்றில் இவை இரண்டும் குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்தாது குறுக்கீட்டு விளைவு 2 சிக்மா அல்லது 2 பை இவற்றுக்கிடையே தான் நடைபெறும் இதுதான் நமக்கு கூடுதலான கண்டிஷன் ஆகும் குறுக்கீட்டு விளைவு நிகழ்வை பெறுவதற்கு ஒத்திசைவான ஒளி மூலங்கள் அவசியம் இரண்டு தனித்தனியான ஒளி மூலங்கள் எவ்வாறு இரண்டு ஒத்திசைவான ஒளி மூலங்களை பெறுவது 2 தனித்தனியான ஒளி மூலங்கள் ஒத்திசைவான ஒளி மூலங்களாக இருக்க முடியாது அவை கண்டிப்பாக ஒத்திசைவாக இருக்கமுடியாது ஒத்திசைவான ஒளி மூலத்தை நாம் ஒரு ஒளி மூலம்மற்றும் அதனுடைய விர்ச்சுவல் இமேஜ் மூலமாக பெற முடியும் அல்லது ஒரு ஒளி மூலத்திலிருந்து 2 விர்ச்சுவல் இமேஜ் இவற்றிலிருந்து ஒத்திசைவான ஒளி மூலங்களை பெறமுடியும் இரண்டு வேறுபட்ட ஒளி மூலங்கள் ஒத்திசைவான ஒளி மூலங்களாக இருக்க முடியாது மேலும் அவற்றிலிருந்து விர்ச்சுவல் இமேஜ் ஒளி மூலங்களை பெறமுடியாது ஒரு ஒளி மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட 2 விர்சுவல் ஒளி மூலம் தான் நாம் குருக்கு பட்டை விளைவு சோதனைக்காக எடுத்துக் கொள்கிறோம் ஏனென்றால் ஒளி மூலத்தில் ஏற்படும் கட்ட மாற்றம் அதனுடைய விர்ச்சுவல் இமேஜ் ஒளி மூலத்திலும்உடனே ஏற்படும் எனவே தான் நாம் ஒரு ஒளி மூலத்தில் இருந்து மற்றொரு ஒளி மூலத்தையும் உருவாக்குகிறோம் அவ்வாறு செய்வதனால் தான் நாம் ஒத்திசைவான ஒளி மூலங்களை பெறமுடியும் பொதுவாக குறுக்கீட்டு விளைவு இரண்டு வழிகளில் உண்டாக்கப்படுகிறது அவை ஒன்று டிவிஷன் ஆஃப் வேவ் பிரண்ட் மற்றொன்று டிவிஷன் ஆஃப் வீச்சு இரண்டு பின் கோள்கள் உள்ளன வேவ் பிரண்ட் திரையில் உள்ள இந்த இரண்டு பின் கோள்களில் விழுகிறது அவ்வாறு விழும் பொழுது வேவ் பிரண்ட் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒரு பகுதி ஒரு வழியிலும் மற்றொரு பகுதியை மற்றொரு வழியிலும் செல்கிறது இதைத்தான் டிவிஷன் ஆஃப் வேவ் பிரண்ட் என்கிறோம் மேலும் டிவிஷன் ஆஃப் வீச்சு என்பது இங்கே ஒரு ஒளி மூலம் உள்ளது இங்கே ஒரு பாதி சில்வர் பூசப்பட்ட கிளாஸ் உள்ளது இதை நாம் பீம் ஸ்பிளிட்டர் என்கிறோம் ஒளி இதன் மேல் விழும் பொழுது ஒரு பகுதி எதிரொலிக்க படுகிறது மற்றொரு பகுதி ஊடுருவ படுகிறது இவ்வாறாக இரண்டு பகுதியாக பிரிக்கப்படுகிறது இந்த இரண்டும் குறுக்கீட்டு விளைவு நிகழ்வுக்காகஉபயோகப்படுத்தப்படுகிறது இவ்வாறாக நாம் இரண்டு அலைகளை உற்பத்தி செய்கிறோம் இந்த முறை டிவிஷன் ஆஃப் வீச்சு எனப்படும் அதனுடைய வீச்சு எந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த முறையில் தான் பிரிக்கப்படுகிறது ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் இவ்வாறுதான் நான் முன்பே சொன்னபடி இரண்டு முறைகளில் அதாவது டிவிஷன் ஆஃப் வேவ் பிரண்ட் டிவிஷன் ஆஃ வீச்சு முறையில் ஒத்திவைக்கப்பட்ட ஒளி மூலங்கள் பெறப்படுகிறது இதில் கட்ட வேறுபாடு நேரத்தை சார்ந்தது அல்ல ஒத்திசைவு என்பது கொஞ்சம் டிபிகல்ட் சப்ஜெக்ட் அதை நான் இங்கு விரிவாக விளக்குகிறேன் இங்கே இரண்டு வகையான ஒத்திசைவு உள்ளன ஒன்று தற்காலிகமான ஒத்திசைவு மற்றொன்று ஸ்பேசியல் ஒத்திசைவு அதாவது இரண்டு அலைகள் குறுக்கீட்டு விளைவு பெறுவதற்கு 2 ஒத்திசைவான மூலங்கள் தேவைப்படுகிறது அவற்றிற்கான பாதை வேறுபாடு அல்லது கட்ட வேறுபாடு நேரத்தை பொருத்து மாறாததாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு வகையான ஒத்திசைவான ஒளி மூலங்களில் இங்கு கட்டம் கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் அல்லது கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் இந்த கட்ட வேறுபாடு ஒளி உண்டாகும் இடத்தில் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் அவை கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் மேலும் இந்த இரண்டு மூலங்களில் உண்டாகும் ஒளி திரையிலும் கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்வதற்கு கண்டிப்பாக ஒளியானது ஒரே வண்ணம் உடையதாக இருக்க வேண்டும் வேவ் பிரண்ட் என்றால் என்ன அதாவது அந்த தளத்தில் அதனுடைய கட்டம் ஒரே மாதிரியாக இருக்கவேண்டும் அதாவது கான்ஸ்டன்ட் ஆக இருக்க வேண்டும் இதுதான் வேவ் பிரண்ட் காண வரையறை நாம் கரெக்டாக சொல்ல வேண்டுமென்றால் குறுக்கிட்டு விளைவிற்கு நமக்கு ஒரு ஒரே வண்ணம் உடைய ஒளி தேவைப்படுகிறது அதாவது அலைநீளம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு அலை நீளம் கொண்ட ஒளி மற்றொரு அலை நீளம் கொண்ட ஒளியுடன் குறுக்கிட்டு விளைவை ஏற்படுத்தாது ஒரே அதிர்வெண் மற்றும் ஒரே அலைநீளம் இருந்தால் மட்டுமே குறுக்கீட்டு விளைவு ஏற்படும் நீங்கள் இரண்டு ஒளி மூலங்கல் வைத்திருந்தால் அவற்றின் அதிர்வெண் மற்றும் அலைநீளம் வித்தியாசமாக இருந்தால் அவை கண்டிப்பாக ஒளி விளைவை ஏற்படுத்தாது என்பது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு ஒளி மூலமும் அதற்கென்று தனியாக இயற்கையான அலை நீளம் பெற்றிருக்கும் அதனுடைய வேவ் பிரண்ட் கட்ட வேறுபாடு எந்த நேரத்திலும் எந்த தூரத்திலும்கான்ஸ்டன்டைன் இருக்கும் ஆனால் நடைமுறையில் இது சாத்தியமில்லை ஒரே வண்ணமுடைய ஒளி ஒரு அலை வரிசையை கொண்டுள்ளது அலைவரிசை மிகச் சிறியதாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு ஒளியும் கண்டிப்பாக ஒரே வண்ணம் உடையது என்று கூறமுடியாது அது அதிர்வெண் வரிசையையும் கொண்டுள்ளது மேலும் அதனுடைய கட்டங்களும் வேவ் பிரண்ட் இன் வெவ்வேறு புள்ளிகளில் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை மாறுபடுகிறது இது நமக்கு முழுநிறைவான ஒளி மூலத்தின் குறைபாடாக தெரிகிறது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைமுறை உள்ளது இங்குதான் நாம் தற்காலிகமான ஒத்திசைவு மற்றும் ஸ்பேசியல் ஒத்திசைவு பற்றி விவாதிக்க உள்ளோம் தற்காலிக ஒத்திசைவு என்றால் என்ன இங்கு ஒரு ஒலியை எடுத்துக்கொள்வோம் இதில் அவை பயணிக்கும் திசையில் இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது A என்ற புள்ளியில்உள்ள கட்டம் Φ A B என்ற புள்ளியில் உள்ள கட்டம் Φ B அதனுடைய கட்ட வேறுபாடுஇந்த இரு புள்ளிகளில் ΦA Φ B இந்த கட்டம் நேரத்தைப் பொறுத்து மாறாததாக இருந்தாள் நாம் இந்த இரண்டு புள்ளிகளில் தற்காலிக ஒத்திசைவு இருப்பதாக கருதலாம் இந்த இரண்டு புள்ளிகளில் நேரத்தை பொறுத்து கட்ட வேறுபாடு மாறாது இருந்தால் நாம் அந்த ஒளி மூலத்தை ஒத்திசைவான ஒளி மூலம் என்று கூறலாம் நேர அச்சில் கட்டம் வெவ்வேறு புள்ளிகளில் மாறிக் கொண்டே இருந்தாள் நாம் அதை ஒத்திசைவான ஒளி மூலம் என்று கூற இயலாது நேரத்தைப் பொறுத்து கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் அவ்வாறு இருந்தால் நாம் தற்காலிக ஒத்திசைவு என்று கூறலாம் இவ்வாறாகத் தான் நாம் தற்காலிக ஒத்திசைவை விளக்க வேண்டும் இதே மாதிரி நாம் ஸ்பேசியல் ஒத்திசைவை விளக்கலாம் இங்கு வேவ் பிரண்ட் ஸ்பெரிக்கல் கிடையாது ஒரு தட்டையான வேவ் பிரண்ட் இங்கே A மற்றும்B என்ற இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் அவற்றின் கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இருந்தாள்நாம் அவற்றை ஸ்பேசியல் வேவ் பிரண்ட் என்று கூறலாம் இந்த ஸ்பேசியல் வேவ் பிரண்ட் ல் கட்டம் என்பது நேரத்தை சார்ந்தது கிடையாது இங்கு கட்டம் மாறாததாக ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு புள்ளிகளில் அதனுடைய கட்ட வேறுபாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அது பூஜ்யமாக கூட இருக்கலாம் நேரத்தை பொருத்து மாறாததாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நாம் இதை ஸ்பேசியல் வேவ் பிரண்ட் என்று கூறுகிறோம் குறுக்கீட்டு விளைவு ஏற்படுவதற்கு நமக்கு தற்காலிக ஒத்திசைவு மற்றும் ஸ்பேஷியல் ஒத்திசைவு இருக்கவேண்டும் இவ்வாறு இருந்தால் தான் நிபந்தனை பூர்த்தியடையும் இந்த தட்டையான வேவ் பிரண்ட் எடுத்துக்கொண்டால் இவை பயணிக்கும் திசை Z என்ற அச்சில் நேரத்தை பொறுத்து இவ்வாறு இருக்கிறது இதில் இரண்டு புள்ளிகளை பயணிக்கும் திசையில் கருதுவோம் இங்கு அதனுடைய கட்டம் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கிறது இந்த குறுக்கு திசையில் பார்த்தோமென்றால் இரண்டு புள்ளிகளில் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த செங்குத்தான திசையை பார்த்தோமானால் கட்டம் நேரத்தை சார்ந்து மாறுகிறது ஆனால் அதனுடைய நீளவாட்டு திசையில் கட்ட வேறுபாடு மாறாமல் இருக்கிறது இதைத்தான் நாம் தற்காலிக ஒத்திசைவு என்கிறோம் இந்த நீளவாட்டு திசையில் கட்டம் ஒரே மாதிரியாக உள்ளது ஆனால் இந்த நெடுக்கு திசையில் அதாவது குறுக்கு திசையில் அவ்வாறு இல்லை கட்ட வேறுபாடு கான்ஸ்டன்ட் ஆக இல்லை இதைத்தான் நாம் இங்கு ஸ்பேசியல் ஒத்திசைவு உள்ளது என்று கூறுகிறோம் ஆனால் தற்காலிக ஒத்திசைவு இல்லை என்று கூறுகிறோம் தற்காலிக ஒத்திசைவான நேரம் தற்காலிக ஒத்திசைவான நீளம் என்றால் என்ன அதை எவ்வாறு கணக்கிடுவது கண்டிப்பாக ஒரு வண்ணம் உடையதாக ஒரு ஒளி மூலம் இருந்தால் நமக்கு கிடைப்பது ஒரு நீட்டமான அலை கிடையாது அது துடிப்பாக கிடைக்கிறது ஒத்திசைவு நேரம் என்பது முடிவில்லாத தாக இருக்கும் நாம் இதுபற்றி மைக்கேல்சன் இன்டர்பெரோ மீட்டர் பார்க்கும் பொழுது விரிவாக விவாதிக்கலாம் தூரம் பூஜ்யமாக இருக்கும் பொழுது நமக்கு பட்டைகள் மிக நன்றாக இருக்கும் ஆனால் தூரம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது அவைகள் மறைந்துவிடும் ஒளி மூலம் பாயிண்ட் சோர்ஸ் ஆக இருந்தால் நமக்கு ஸ்பேசியல் ஒத்திசைவு கிடைக்கும் ஆனால் அது பெரியதாக இருந்தால் நமக்கு கிடைக்காது ஒளி மூலத்தின் சைஸ் d என்று எடுத்துக் கொண்டால் அதாவது அதனுடைய செபரேஷன் d இல்லை சைஸ் d பிறகு நமக்கு நிறைய மூலங்கள் இருக்கும் ஒளி நடுவில் இருந்து வருகிறது அதனால் நமக்கு குறுக்கீட்டு விளைவு கிடைக்கிறது 2 கடைசி புள்ளிகளில் ஒளிகளை எடுத்துக் கொண்டோமானால் நமக்கு கிடைக்கும் குறுக்கீட்டு விளைவு இவ்வாறாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் மேக்ஸிமம் மற்றும் மினிமம் ஒன்றை ஒன்று ஓவர் லேப் செய்கிறது அதாவது இங்கு நிறைய பாயிண்ட் ஒளி மூலங்கள் இருப்பதால் அதனுடைய சைஸ் மிகப் பெரியதாகவும் இருப்பதால் நமக்கு ஒத்திசைவு கிடைக்கவில்லை ஸ்பேசியல் ஒத்திசைவு ஒளி மூலத்தின் அளவு மேலும் இரண்டு ஒளி மூலங்கள் காண தூரத்தை பொருத்தது அது சிறியதாக இருந்தால் நமக்கு விளைவு நன்றாக இருக்கும் ஆனால் அதனுடைய சைஸ் மிகவும் முக்கியம் ஒளி மூலத்தின் சைஸ் ஊசித்துளை அளவு இல்லாமல் பெரிதாக இருந்தால் குறுக்கீட்டு விளைவு பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை எனவே பொதுவாக இது சைஸ் மற்றும் திரையின் தூரத்தைப் பொறுத்து உள்ளது இது ஒரு தனித்துவமான தொடர்பு இல்லை சில கொள்கைகள் இவ்வாறு கூறுகிறது ஸ்பேசியல் ஒத்திசைவு பரப்பு A c D2 λ2πd2 ஸ்பேசியல் ஒத்திசைவு நன்றாக இருப்பதற்கு ஒளி மூலத்தின் சைஸ் மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் நாம் அதில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மேலும் எந்த வகையான ஒத்திசைவாக இருந்தாலும் அது ஸ்பேசியல் ஒத்திசைவு மற்றும் தற்காலிக ஒத்திசைவு இந்த இரண்டும் பூர்த்தி அடைய வேண்டும் இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்கிறேன்